வணக்கம் உயிரியல் மூலக்கூறுகளின் அமைப்பு மற்றும் அதன் செயல்பாட்டுடன் உள்ள தொடர்பை பற்றி பார்த்தோம் அறுவை சிகிச்சை செய்யும் கருவிகளை நாம் ஏன் ஸ்டெரிலைஸ் செய்கிறோம் என்பதை சென்ற விரிவுரையில் பார்த்தோம் இதற்கு காரணமான பாக்டீரியாவை பற்றியும் அதனால் ஏற்படும் நோய்தொற்று பற்றியும் பார்த்தோம் இந்த உலகில் பல வகையான பாக்டீரியாக்கள் இருக்கின்றன அதேபோல் உயிரினங்களில் மூன்று பிரிவுகள் இருக்கின்றன அவை பாக்டீரியா ஆற்கியா மற்றொன்று யூகரியா ஒவ்வொரு பிரிவிற்கும் கீழ் பல ராஜியங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு ராஜ்யத்திற்கு கீழும் பல பைலம் இருக்கின்றன ஒவ்வொரு பைலம் கீழ் பல வகைகள் இருக்கின்றன இதற்கு கீழ் பல வரிசைகள் இருக்கின்றன ஒவ்வொரு வரிசையிலும் பல குடும்பங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு குடும்பத்திலும் பல இனங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு இனத்திற்கு கீழும் பல உயிரினங்கள் இருக்கின்றன இந்த வகைபிரித்தலை தான் டேக்ஸ்சானமி என்கிறார்கள் இதைப் பற்றியே முன்பு கூறிய ஒரு வீடியோவில் சொல்லப்பட்டிருந்தது அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த தருவாயில் ஆர் என் ஏ டி என் ஏ போன்ற சொல்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவை பார்க்கவும் இதில் இந்த வகைகளை நினைவில் வைத்து கொள்வதகுற்கு ஒரு நினைவுக் குறிப்பை கூறி இருப்பார்கள் அது தான் "டூ கோலஸ் பிரேபர் சீஸ் ஆர் ஃப்ரூட்" இதன் பிறகு எவ்வாறு செல்களைக் கொண்டு உயிர்கள் உருவாகி இருக்கிறது என்பதை பார்த்தோம் ஆர்க்கியா பாக்டீரியா மற்றும் யூகரியா குடும்பத்தில் இருக்கும் புரோடிஸ்ட் போல் ஒரு செல் உயிரினமாக இருக்கலாம் அல்லது பங்கை விலங்குகள் தாவரங்கள் மற்றும் மனிதர்கள் போல் பல செல்களை கொண்டு உருவாகி இருக்கலாம் மேலும் மனிதனின் உடம்பில் சுமார் 1014 செல்கள் இருக்கின்றன என்பதையும் பார்த்தோம் இதன்பிறகு செல்களின் வகைகள் பற்றி பார்த்தோம் அதாவது ப்ரோகாரியோட்ஸ் மற்றும் யூகரியோட்ஸ் பற்றி பார்த்தோம் ப்ரோகாரியோட்ஸ்களில் நியூக்ளியஸ் இருக்காது யூகரியோட்ஸ்களில் நியூக்ளியஸ் இருக்கும் மேலும் ஒரு உயிரின் அடிப்படை செயல்பாட்டு அமைப்பே செல்கள்தான் இதை நாம் புரிந்துகொண்டால் உயிரைப் பற்றி ஓரளவு புரிந்து கொள்ளலாம் இதன் பிறகு ஒரு ஆய்வுக் கூடத்தை எப்படி ஸ்டெரிலைஸ் செய்கிறார்கள் என்பதைப் பார்த்தோம் இதே செயல்முறையை கொண்டு ஒரு ஆபரேஷன் தியேட்டர் அல்லது மருத்துவமனையை எப்படி ஸ்டெரிலைஸ் செய்யலாம் என்பதையும் பார்த்தோம் இதன்பிறகு பயோரியாக்டர் பற்றி பார்த்தோம் பயோரியாக்டர் என்பது பயோ பொருட்கள் செய்ய உதவும் ஒரு பெரிய பாத்திரம் பயோரியாக்டரின் பயனை விளக்கும் வகையில் ஒரு வீடியோவையும் நான் சென்ற வகுப்பில் கொடுத்துள்ளேன் அதனுடன் சேர்ந்து ஒரு பெரிய பயோரியாக்டரின் படத்துடைய லிங்கையும் கொடுத்தேன் பயோ பொருட்கள் செய்யும் செயல் முறையான பயோ பிராஸஸில் பயோரியாக்டர்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதையும் பார்த்தோம் இதன்பிறகு நோய்த்தொற்று பற்றியும் அது உயிரினங்கள் மூலம் எப்படி ஏற்படுகிறது என்பதையும் பார்த்தோம் இனி ஒரு பயோரியாக்டரில் ஏற்படும் ஷியர் போர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஷியர் போர்ஸ் பற்றி நீங்கள் பொறியியல் படிப்பில் கற்றிருக்கலாம் இருப்பினும் இதைப்பற்றி நாம் பார்க்கலாம் உதாரணத்திற்கு ஒரு சப்பாத்தி மாவு உருண்டையை எடுத்துக் கொள்வோம் இதை உங்கள் இரண்டு உள்ளங்கை களுக்கு நடுவே வைத்து எதிர் திசையில் சுற்றும் பொழுது என்ன நடக்கிறது நமது உள்ளங்கைகள் எதிர் திசையில் நகரும் பொழுது ஏற்படும் ஷியர் போர்ஸ் சினால் அந்த மாவு உருண்டை சிதைகிறது நமது உள்ளங்கைகளை எதிர் திசையில் சுற்றுவதன் மூலம் மாவு உருண்டையின் மேற்பரப்பில் ஏற்படுவதே ஷியர் போர்ஸ் இயற்பியல் பற்றி அறிந்தவர்களுக்கு இது எளிதில் புரியும் நமது உள்ளங்கைக்கு நடுவே இருக்கும் ரிலேடிவ் வெலாசிட்டி மாவு உருண்டையின் மீது ஷியர் ஸ்ட்ரஸ் உருவாக காரணமாக இருக்கிறது அதாவது ஷியர் போர்ஸ் உருவாகுவதற்கு அங்கே ரிலேடிவ் வெலாசிட்டி இருப்பது அவசியம் மாவு உருண்டையின் ஒரு பகுதி ஒரு பக்கமும் மற்றொரு பகுதி எதிர் பக்கமும் நகர்கிறது இந்த வேகத்தில் இருக்கும் வேறுபாடு மூலமே ரிலேடிவ் வெலாசிட்டி உருவாகிறது இதன் மூலம் அந்த மாவு உருண்டையின் மீது ஷியர் போர்ஸ் ஏற்படுகிறது பயோரியாக்டர்கள் அதாவது செல்களைக் கொண்டு பயோ பொருட்கள் உருவாக்க பயன்படுத்தப்படும் ஒரு பெரிய பாத்திரம் இதனுள்ளே ஒரு திரவ சூழலே இருக்கும் இதில் செல்கள் மிதக்குமாறு அதை கலக்கிக் கொண்டே இருப்பார்கள் இதன் மூலம் அந்த திரவத்தில் இருக்கும் துகள்கள் பல வேகங்களில் பல திசைகளில் நகர்ந்து கொண்டே இருக்கும் இதன் மூலம் ரிலேடிவ் வெலாசிட்டி ஏற்பட்டு ஷியர் போர்ஸ் உருவாகும் இந்த ஷியர் போர்ஸ் செல்களின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இப்பொழுது மாவு பந்துக்கு பதிலாக ஒரு எஃகு பந்தை எடுத்துக் கொள்வோம் இதை நமது உள்ளங்கைக்கு நடுவில் வைத்து அதே போல் வெவ்வேறு திசையில் நகர்த்தும் பொழுது அந்த எஃகு பந்தில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது ஏனென்றால் எஃகு பந்தின் நுண்ணிய அமைப்பு மாவு பந்தை விட மாறுபட்டது எஃகு பந்தின் நுண்ணிய அமைப்பு மாவு பந்தை விட மாறுபட்டது இதனால் நமது உள்ளங்கைகளில் இருந்து ஏற்படும் ஷியர் போர்ஸ்சினால் எஃகு பந்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை இதனாலேயே ஒரு பொருளின் பண்புகளை பற்றி நாம் அறிவதற்கு அதன் நுண்ணிய அமைப்பு பற்றி தெரிவது மிகவும் அவசியம் நீங்கள் அனைவரும் இந்த நுண்ணிய அமைப்பு அல்லது துணை நுண்ணிய அமைப்பு பற்றி அறிவீர்கள் மேலும் இந்த அமைப்பு மற்றும் பண்புகளை கொண்டு தான் அந்த பொருளின் முழு பண்புகள் தீர்மாணிக்கப் படுகிறது இப்பொழுது நமது மனதில் எழும் கேள்வி என்னவென்றால் இந்த ஷியர் போர்ஸ்சினால் செல்களில் ஏற்படும் தாக்கம் என்ன ஆக இந்த ஷியர் போர்ஸ்சினால் செல்களில் ஏற்படும் தாக்கம் என்ன நம்முடைய முதல் யூகம் என்னவென்றால் செல்களை சுற்றி உள்ள உறை மீது தாக்கம் இருக்காலம் இந்த உறையில் என்ன இருக்கும் இந்த செல் உறையில் செல் சுவர் மற்றும் செல் மெம்பிரேன் இருக்கும் இவைகள் இரண்டும் தாவரங்களில் இருக்கும் பாக்டீரியாக்களில் காணப்படலாம் அல்லது செல் சுவர் முழுமையாக இல்லாமலும் போகலாம் ஆக செல்களுக்கும் வெளி உலகத்திற்கும் நடுவே இருப்பது இந்த செல் மெம்பிரேன் மட்டுமே நமது செல்களும் விலங்குகளின் செல்களும் இதே போல் தான் இருக்கின்றன ஒரு செல் சுவரின் தடிமன் தோராயமாக 20 நானோ மீட்டர்கள் இருக்கும் அதாவது சென்டிமீட்டர் என்பது 10 2 மீட்டர் மில்லிமீட்டர் என்பது 10 3 மைக்ரோ என்பது 10 6 நேனோ என்பது 10 9 எனவே இதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் இந்த 20 நானோ மீட்டர் தடிமன் கொண்ட செல் சுவரே ஒரு செல்லை உறுதியாக அதன் வடிவத்தில் இருக்க உதவுகிறது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள லிங்க் களில் உள்ள வீடியோக்களை பார்க்கவும் இவைகள் இந்த பாடங்களை மேலும் நன்கு புரிந்துகொள்ள உதவியாக இருக்கும் இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்களையும் பொருட்களையும் நானோ அல்லது மதுலிகாவோ அல்லது ஐஐடி மெட்ராஸ் ஓ எந்தவகையிலும் ஒப்புதல் அளிக்கவில்லை சில நிறுவனங்கள் தங்களின் பொருட்களை விற்பனை செய்வதற்காக ஏற்படுத்தப் பட்டதே இந்த வீடியோக்கள் இந்த பொருட்களுக்கு நாங்கள் ஒப்புதல் அளிக்கவில்லை இங்கே குறிப்பிட்டுள்ள இரண்டாவது வீடியோ ஒரு சயின்ஸ் மேகசின் இல் இருந்து எடுக்கப்பட்டது இது ஒரு கரப்பான் பூச்சி வடிவிலான ரோபோட்டை பற்றியது இதேபோல் செயற்கை ரெட்டினா மற்றும் மூளை கணினி தொடர்பு போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் கூறியிருப்பார்கள் மேலும் உயிரியல் வகைப்பாடுகள் பயோரியாக்டரின் பயன்கள் பற்றியும் இங்கே வீடியோக்கள் இருக்கின்றன இங்கே 11ஆவது வீடியோதான் செல் சுவரை பற்றியது இந்த செல் சுவர் பெப்டிடோகிலைகன் மற்றும் டெய்காய்க் ஆசிட் என்ற முக்கியமான இரண்டு மூலக் கூறுகளைக் கொண்டு உருவாகியுள்ளது இந்த இரண்டு வார்த்தைகளைக் கண்டு அஞ்ச வேண்டாம் இதை திரும்பத் திரும்ப கேட்கும் பொழுதும் படிக்கும்பொழுது பரிச்சயம் ஆகிவிடும் இதுவரை செல் சுவரை பற்றி பார்த்தோம் இப்பொழுது செல் மெம்பிரேன் அல்லது பிளாஸ்மா மெம்பிரேன் பற்றி பார்க்கலாம் செல் மெம்பிரேனை ஒரு மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்கும் பொழுது அது செவ்வகம் அல்லது கன சதுர வடிவில் தோன்றும் இந்தப் படத்தை நீங்கள் இங்கு காணலாம் அதாவது செல்லின் ஒரு சிறிய பகுதியை எடுத்து நீங்கள் பார்த்தால் அதை சுற்றி உருண்டை வடிவிலோ அல்லது முட்டை வடிவிலோ ஒரு உறை இருக்கும் ஆக செல் மெம்பிரேன் இரண்டு அடுக்குகளை கொண்டதாக இருக்கிறது இதில் முதல் அடுக்கு வட்ட வடிவில் கோடுகளைக் கொண்டு இருக்கிறது இரண்டாவது அடுக்கும் வட்ட வடிவில் கோடுகளைக் கொண்டு எதிர்த்திசையில் இருக்கிறது இந்த வட்டத்திற்கும் கோட்டிருக்கும் வெவ்வேறு தன்மைகள் இருக்கிறது இதைப்பற்றி நாம் பிறகு பார்க்கலாம் இதனுடன் சேர்த்து இங்கே பச்சை நிறத்தில் இருப்பதுதான் புரதம் இதன் மேல் நீல நிறத்தில் ஒட்டி இருப்பதுதான் கார்போஹைட்ரேட் இந்த இரட்டை அடுக்கில் இருக்கும் ஒரு மூலக்கூறை பார்த்தால் உருண்டை வடிவிலான தலையும் ஒரு வாலும் இருப்பதை காணமுடியும் சங்கர் மற்றும் நிக்கல்சன் இந்த செல் மெம்பிரேன் இன் அமைப்பை ஒரு திரவ வடிவிலான மொசைக் போன்றே இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இவைகள்தான் லிப்பிடுகள் மற்றும் புரதம் ஆக ஷியர் போர்ஸ்சினால் இந்த செல் மெம்பிரேனை மிக எளிதில் கிழித்து விட முடியும் நான் முன்பு கூறியது போல சில பாலூட்டிகளின் செல்களில் செல்சுவர் இருக்காது இந்த செல்களுக்கு ஷியர் போர்ஸ்சினால் ஏற்படும் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வகையிலான பாலூட்டிகளின் செல்களே mammal's cell பயோரியாக்டர்களில் பயன்படுத்தப்படுகிறது இதைக் கொண்டு புற்றுநோய் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் அதிக மதிப்பு கொண்ட மோனோகுளோனல் ஆன்டிபாடிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன பயோரியாக்டர்களில் இந்த செல்களை பயன்படுத்தும் பொழுது அவைகள் பல்வேறு அழுத்தத்திற்கு உள்ளாகிறது இதன் மூலம் ஏற்படும் ஷியர் போர்ஸ்சினால் இந்த செல்கள் பிளவு படுகிறது இதைப் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் லிப்பிடுகள் என்பது நீரில் கரையாத மூலக்கூறுகள் ஆனால் இவைகள் குளோரோஃபார்ம் போன்ற ஆர்கானிக் சால்வன்ட்களில் கரையக்கூடியவை உயிரியல் மூலக்கூறுகளில் இருக்கும் நான்கு முக்கிய வகைகளில் இந்த லிப்பிடுகள் ஒன்று இந்த படத்தில் இருக்கும் ஒரு மூலக்கூறை பாருங்கள் இதில் மூன்று கார்பன் மூலக்கூறுகள் இருக்கின்றன இதுதான் கிளிசரால் இதையே மஞ்சள் நிறத்தை கொண்டு பிரித்துக் காண்பித்து இருக்கிறார்கள் இதில் மூன்று OH தொகுப்பு மற்றும் மூன்று கார்பன் கார்பன் இருக்கிறது இதில் ஒரு OH தொகுப்பில் COOH கொண்ட நீண்ட கார்பன் சங்கிலி மூலக்கூறு இணைந்திருக்கிறது இந்த இணைப்பின் போது H2O வெளியேறுகிறது மேலும் கார்பன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து CO உருவாகிறது இதுவே ஒரு லிபிட் உருவாக்கத்தின் எடுத்துக்காட்டு இந்தக் கொழுப்பு அமிலம் நீரை வெறுக்கும் தன்மை உடையது இந்த கிளிசரால் நீரை விரும்பும் தன்மை உடையது இந்த இரண்டும் இணையும் பொழுது லிபிட் உருவாகிறது இந்த C16 ஒரு பால்மிட்டிக் அமிலம் இதில் கார்பன் மூலக்கூறுகளுக்கு நடுவே இருக்கும் இணைப்புகள் அனைத்தும் ஒற்றை இணைப்புகள் இதனாலேயே இது ஒரு சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் உடன் சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கும் இந்தத் தொகுப்பு லிப்பிட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதனைத் தொடர்ந்து கிளிசராலில் இருக்கும் மூன்று ஆக்சிஜன் மூலக் கூறுகளிலும் 3 கொழுப்பு அமிலங்களுடன் இணைவதன் மூலம் நமக்கு கிடைப்பது தான் கொழுப்பு 3 கொழுப்பு அமிலங்கள் கிளிசரால் மூலக்கூறுகளுடன் இணைந்து இருப்பதினால் இதை ட்ரைகிளிசரைடு என்று கூறுகிறார்கள் இந்தக் கொழுப்பு ஒரு லிபிட் கொழுப்பினால் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் லிபிடுகளால் தான் இதை ட்ரைகிளிசரைடு என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் 3 கொழுப்பு அமிலங்களுக்கு கிளிசரால் இணைப்பு இருப்பதினால் இதை ட்ரைகிளிசரைடு என்று கூறுகிறார்கள் C18 ஸ்டெரிக் அமிலம் என்பது நாம் உபயோகப்படுத்தும் வெண்ணெய் இந்த C18 சாச்சுரேட்டட் ஆக அதாவது இதில் இருக்கும் கார்பன் மூலக்கூறுகள் ஒற்றை இணைப்பினால் இணைந்திருந்தால் அது வெண்ணெய் அதேசமயம் ஒரு C18 இல் இருக்கும் கார்பன் மூலக்கூறுகள் இரட்டை தொடர்பினால் இணைந்து இருந்தால் அவைகள் அன்சாச்சுரேட்டட் ஆகிவிடும் இந்த அன்சாச்சுரேட்டட் C18 தான் எண்ணெய் மருத்துவர்கள் பயன்படுத்தும் இந்த சாச்சுரேட்டட் மற்றும் அன்சாச்சுரேட்டட் எனப்படும் வார்த்தைகள் கார்பன் மூலக்கூறுகளுக்கு நடுவே இருக்கும் இந்தத் தொடர்பைப் குறிப்பதே ஆகும் இதுவரை நாம் பார்த்த பிளாஸ்மா மெம்பிரன் இன் முப்பரிமான பார்வையே இந்த படம் இது ஒரு செல்லை சுற்றி எல்லா திசைகளிலும் பரவி இருக்கும் ஆக இந்த பிளாஸ்மா மெம்பிரன் லிப்பிடால் ஆன இரண்டு அடுக்கு கொண்டு உருவாகி இருக்கிறது மேலும் இதன் மேல் பல புரதங்கள் ஒட்டியிருக்கிறது இதைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள 12வது வீடியோவை பார்க்கவும் இந்த பிளாஸ்மா மெம்பிரன் பற்றி சற்று ஆழமாகப் பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பிளாஸ்மா மெம்பிரெனின் ஒரு படம் இந்த இரண்டு அடுக்கு லிப்பிடுகலில் ஒரு ஹைடிரோஃபிலிக் தலையும் அதாவது நீரை விரும்பக்கூடிய தலையும் ஹைடிரோஃபோபிக் வாலும் உள்ளது இதை சற்று விரிவுபடுத்தி அடுத்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் இங்கே இரண்டு கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறது இதில் ஒன்று சாச்சுரேட்டட் மற்றொன்று அன்சாச்சுரேட்டட் இதனுடன் சேர்ந்து இந்த படத்தில் இருப்பது ஹைடிரோஃபிலிக் மூலக்கூறுகள் அதாவது நீரை விரும்பக்கூடியவை ஹைடிரோஃபோபிக் மூலக்கூறுகள் இந்த ஒரு அமைப்பை தான் சற்று விரிவு படுத்தி காண்பித்திருக்கிறார்கள் இயற்கையாக இந்த மெம்பிரனில் மூன்று வகையான லிப்பிடுகள் இருக்கும் அவைகள் பாஸ்போ லிபிட் கிளைகோ லிபிட் மற்றும் கொலஸ்ட்ரால் ஒரு கிளிசரால் மூலக்கூறு எப்படி ட்ரைகிளிசரைட் ஆக மாறியது என்பதை ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் பாஸ்போ லிபிட்களில் இது வேறு விதமாக இருக்கும் இதை பிறகு பார்க்கலாம் இதேபோல் கிளைகோ லிபிட்டுகளும் வேறு விதமாகவே இருக்கும் கொலஸ்ட்ரால் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு மூலக்கூறு இது மிகவும் பொதுவான மூலக்கூறு மக்களுக்கு பல இடையூறு ஏற்படுத்துவது இதைப் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் இந்த பாஸ்பாடிடைல் கோலின் ஒரு பாஸ்போ லிபிட் இதில் கீழே இருக்கும் ஹைடிரோஃபோபிக் வால்கள் தான் கொழுப்பு அமிலங்கள் இதற்கு மேலே இருப்பது தான் கிளிசரால் மூலக்கூறுகள் இதில் மூன்று கார்பன் சங்கிலிகளும் இரண்டு ஆக்சிஜன் மூலக்கூறுகளும் கொழுப்பு அமிலத்துடன் இணைந்து இருக்கிறது மூன்றாவது ஆக்சிஜன் மூலக்கூறு பாஸ்பேட் தொகுப்புடன் அதாவது PO4 தொகுப்பு இணைந்து இருக்கிறது இதற்குமேல் கோலின் தொகுப்பு இருக்கிறது இதுவே பாஸ்பாடிடைல் கோலின் இதில் இருக்கும் ஹைடிரோஃபிலிக் தலையும் ஹைடிரோஃபோபிக் வாலையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இப்பொழுது கொலஸ்ட்ரால் பற்றி பார்க்கலாம் இதுதான் ஹைடிரோஃபோபிக் பகுதி இந்த OH தான் ஹைடிரோஃபிலிக் பகுதி இதுவும் ஒரு லிப்பிடு தான் இதன் மூலமாக பல பிரச்சினைகள் ஏற்பட்டதாக மருத்துவர்கள் நம்பினார்கள் ஷியர் போர்ஸ்சின் தாக்கத்தை இந்த மெம்பிரனில் இருக்கும் லிப்பிடுகள் எப்படி தீர்மானம் செய்கிறது நாம் கண்டது போல பல வகையான லிப்பிடுகள் இருக்கின்றன இவைகளைப் பொறுத்தே இந்த தாக்கம் மாறுபடுகிறது இதன் பலன்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் இதற்கு இரண்டு அடுக்குகள் கொண்ட இரண்டு லிப்பிடுகளை எடுத்துக்கொள்வோம் இதில் முதல் லிப்பிட் பாஸ்போ கிளிசரைட் கொண்டு உருவாக்கப்பட்டது அதாவது ஸ்டேரிக் ஆசிட் மட்டும் கொண்டுள்ளது இது ஒரு சாச்சுரேட்டட் C18 இரண்டாவது லிப்பிட் பாஸ்போ கிளிசரைட் கொண்டு உருவாக்கப்பட்டது ஆனால் இதில் ஓலிக் ஆசிட் மற்றும் ஸ்டேரிக் ஆசிட் அடங்கும் ஓலிக் ஆசிட் ஒரு அன்சாச்சுரேட்டட் ஸ்டீரிக் ஆசிட் ஒரு சாச்சுரேட்டட் ஆசிட் இரண்டும் சாச்சுரேட்டட் ஆக இருக்கும் பட்சத்தில் அதன் அமைப்பு இவ்வாறு இருக்கும் இரண்டாவதில் இப்படி ஒன்று சாச்சுரேட்டட் மற்றொன்று அன்சாச்சுரேட்டட் ஆக இருப்பதால் அதன் அமைப்பு இவ்வாறு இருக்கும் அதாவது ஸ்டீரிக் நேராகாவும் இந்த ஓலிக் ஆசிட் சற்று வளைந்த தாக இருக்கும் இதனாலேயே இது சற்று அதிகமான இடத்தை எடுத்துக் கொள்ளும் ஆக முதல் லிப்பிடின் கட்டமைப்பு இப்படி இருக்கும் அதாவது அதன் கட்டமைப்பு சற்று இறுக்கமாகவே இருக்கும் இரண்டாவது லிப்பிடின் கட்டமைப்பு சற்று அதிக இடத்தை எடுத்துக் கொள்ளும் இதனாலேயே முதல் லிப்டின் திரவதன்மைஇன் அடர்த்தி சற்று அதிகமாகவே இருக்கும் இரண்டாவது லிப்பிடின் திரவத்தன்மை அடர்த்தி சற்று குறைந்து காணப்படும் இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கும் முதல் லிப்பிடு அதிக ஷியர் போர்சை தாங்கக் கூடியதாக இருக்கும் ஆனால் இரண்டாவது லிபிடோ சற்று தளர்வாகவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதனாலேயே சிறிய ஷியர் போர்சினால் கூட அதை எளிதில் கிழித்துவிடலாம் ஆக இந்த செல் மெம்பரேன் இன் கட்டமைப்பு ஷியர் போர்சினால் ஏற்படுத்தும் தாக்கத்தை நிர்ணயிக்கிறது மெம்பரேனின் திரவதன்மை மற்றும் கட்டமைப்பு உறுதி போன்ற பண்புகளே எந்த அளவு ஷியர் போர்சை எதிர்கொள்ள முடியும் என்பதை நிர்ணயிக்கிறது ஆக அதிக ஷியர் போர்சை ஒரு செல் தாங்க வேண்டுமென்றால் அதை எப்படி உருவாக்க வேண்டும் அந்த செல் எப்படி இருக்க வேண்டும் இதற்கு நாம் செல் மெம்பிரேன் பற்றி அதிகம் தெரிந்துகொள்ள வேண்டும் அதில் இருக்கும் பல கூறுகளின் செயல்பாடு பற்றி தெரிய வேண்டும் இதன்பிறகு அதிக இறுக்கமாக அதன் மெம்பரேன் இருப்பதற்கு எந்த வகையான லிப்பிடுகளை உபயோகிக்க வேண்டும் என்பது பற்றி தெரிய வேண்டும் இத்துடன் இந்த இந்த விரிவுரையை முடித்துக் கொள்வோம் இன்று நாம் ஷியர் போர்சை பற்றி பார்த்தோம் பிறகு இதனால் செல்களில் ஏற்படும் தாக்கத்தை பற்றி பார்த்தோம் இந்த செல்களில் எது பாதிக்கப்படும் என்று யூகித்த பொழுது செல் உறையில் இருக்கும் செல் சுவர் மற்றும் செல் மெம்பிரன் என்று பார்த்தோம் இதன் பிறகு செல் மெம்பிரன் பற்றி சற்று விரிவாக பார்த்தோம் இதில் இருக்கும் லிப்பிடுகள் பற்றியும் புரதத்தை பற்றியும் பார்த்தோம் இந்த லிப்பிடுகள் நீரில் கரையாத மூலக்கூறுகள் என்பதையும் பார்த்தோம் ஆனால் இவைகள் குளோரோஃபார்ம் இல் கரையக்கூடியவை இதன்பிறகு லிப்பிடுகளின் பல உதாரணங்களைப் பார்த்தோம் கொழுப்பு வெண்ணெய் எண்ணெய் போன்ற பல லிபிடு உதாரணங்களைப் பார்த்தோம் இதன் பிறகு நமது செல் மெம்பிரனில் இயற்கையாக இருக்கும் பாஸ்போ லிப்பிடுகள் கொலஸ்ட்ரால் மற்றும் கிளைகோ லிபிட் பற்றியும் பார்த்தோம் இதன்பிறகு செல் மெம்பிரன் இன் பண்புகள் எவ்வாறு ஷியர் போர்சின் தாக்கத்தின் அளவை நிர்ணயிக்கிறது என்பதை பார்த்தோம் இங்க தாக்கத்தின் அளவை எவ்வாறு லிப்பிடுகள் கொண்டு மாற்ற முடியும் என்பதையும் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு ஒரு தலைப்பை பற்றி பற்றி நாம் பார்க்கலாம்